கடைசி காணொளியில் தன்னிச்சையான இன்டெக்ரால் ஆட்களத்தில் மற்றும் முதன்மை உறுப்பு எது என்பதை நினைவுபடுத்துவோம் நான் புதிய கருத்தைத் தொடங்குவதற்கு முன் இதுதான் நான் சொல்ல விரும்பும் வரையறை பகுக்கமுடியாத உறுப்பு என்பது ஒரு உறுப்பு இது ஒரு அலகு உறுப்பாக இருக்காது அதற்கு முறையான வகுத்திகள் இல்லை

ஆகவே நாம் வகுத்திகளின் எண்ணிக்கையைப் பற்றிப் பேசினோம் அதேபோல் நாம் முழு எண்களில் வகுத்திகள் என்ற கருத்தையும் அறிந்திருக்கிறோம் எடுத்துக்காட்டாக எண் 10 இல் 1 மற்றும் 10 வகுத்திகள் நிச்சயமாக உள்ளன ஆனால் அவை முறையான வகுத்திகள் அல்ல 10 இன் முறையான வகுத்திகள் 2 மற்றும் 5 ஆகும் ஒரு தன்னிச்சையான இன்டெக்ரால் ஆட்களத்தில் என்பது முறையான வகுத்திகள் இல்லாத ஒரு உறுப்பு ஆகும் மறுபுறம் ஒரு முதன்மை உறுப்பு என்பது இரண்டு உறுப்புகளின் பொருக்களைப் வகுத்தால் அவற்றில் எதேனும் ஒன்றைப் கண்டிப்பாக வகுக்க வேண்டும் முழு எண்களைப் பொறுத்தவரை இந்த இரு பண்புகளையும் பூர்த்தி செய்யும் இந்த உயர்நிலைப் பள்ளி எண்கணிதத்தைப் பயன்படுத்துவது கடினம் அல்ல மற்ற இடங்களில் இது நம் பொது முடிவுகளிலிருந்து வரும் பின்னர் நாம் இதை நிரூபிப்போம் நாம் செய்த ஒரு எடுத்துக்காட்டில் பாதி செய்து கொண்டிருக்கும் போது நாம் அந்த கடைசி காணொளியை முடித்திருந்தோம் ஒரு வளையத்தில் உள்ள ஒரு உறுப்புக்கு பகுக்க முடியாத ஆனால் பகா எண்ணாக இல்லாதவாறு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்க முயற்சிக்கிறோம் வளையம் R ஐ Z✓ 5 என இருக்குமாறு எடுத்துக்கொண்டோம் இதில் நாம் பகா உறுப்பாக இல்லாத ஒரு பகுக்கமுடியாத உறுப்பைத் தேட முயற்சிக்கிறோம் 2 என்பது சரியான உதாரணமாக இருக்கும் என்று நான் கூறினேன் கடைசி காணொளியின் முடிவில் 2 பகா உறுப்பாக அல்ல என்பதை நிரூபித்தேன்

ஏனெனில் 2 என்பது 1 ✓ 5 மற்றும் 1 ✓ 5 என்பதன் பெருக்களை உண்மையில் 6 ஐ வகுக்கிறது அல்லது 2 என்பது அந்த இரு உறுப்புகளின் பெறுக்களை வகிக்கிறது ஆனால் 2 என்பது அந்த இரண்டு உறுப்புகளில் எந்த உறுப்பையும் வகுக்காது என்று நாம் வாதிட்டோம் இதுதான் அந்த இரண்டாவது பகுதி இப்போது நான் இதை செய்யப்போகிறேன் இப்போது தொடரலாம் 2 உண்மையில் பகுக்க முடியாதது நான் இதைக் காட்டியவுடன் ஒரு வளையத்தில் பகுக்க முடியாத ஒரு உறுப்பு பகா உறுப்பாக இல்லாத ஒரு உறுப்பு நம்மிடம் இருப்பதைப் பின்தொடரும் பகுக்கமுடியாத ஒரு உறுப்பின் வரையறையை நீங்கள் நினைவு கூர்ந்தால் அது ஒரு அலகாக இருக்கக்கூடாது அதற்கு முறையான வகுத்திகள் இருக்கக்கூடாது என்பதாகும் எனவே நான் எளிய முறையில் தெளிவாக 2 என்ற உறுப்பு ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளது 2 ஒரு அலகு அல்ல இது உண்மையில் மிகவும் எளிதானது மேலும் விவரங்களை சரிபார்க்க இதை ஒரு பயிற்சியாக நான் உங்களிடம் விட்டு விடப் போகிறேன் இதன் பொருள் என்ன அலகு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அந்த உறுப்பிற்கு பெருக்கல் தலைகீழ் உள்ளது என்பதாகும் 2 மடங்கு என்பது வரையறையால் 1 க்கு சமமாக இருக்கும் காரணம் 1 என்பது பெருக்க சமணி உறுப்பு 2 என்பது ஒரு அலகு என்றால் 2 மடங்கு இந்தப் பெருக்கல் 1 ஆகும் ஆனால் இது நடந்தால் உங்களுக்கு 2a 2 b ✓ 5 என கிடைக்கும் இது 1 க்கு சமமாக இருக்கும்எனவே ஒரு முரண்பாட்டைப் பெற நீங்கள் இதைத் தொடருங்கள் இது உங்களுக்கு ஒரு பயிற்சி இது மிகவும் எளிமையான பயிற்சி ஆகையால் இதை நீங்கள் செய்ய விட்டுவிடுவேன் இப்போது அதற்கு முறையான வகுத்திகள் இல்லை என்பதைக் காட்ட வேண்டும் ஒரு வகுத்தி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் காரணம் நமது வளையம் R என்பது Z ஆகும் இது வளையமாகும் இதன் பொருள் உறுப்புகள் அனைத்தும் ab என்ற வடிவத்தில் உள்ளன அங்கு a மற்றும் b முழு எண்ணாக இருக்கும் இது ஒரு வகுத்தி இது 2 இன் வகுத்தி என்று வைத்துக்கொள்வோம் இது 2 இன் வகுத்தி என்றால்சில வேலைகளுக்குப் பிறகு அது உண்மையில் ஒரு முறையான வகுத்தி என்ற முடிவுக்கு வர விரும்புகிறோம் இப்போது நான் ஒரு மட்டு மதிப்பின் கருத்தை உங்களுக்காக நினைவுபடுத்தப் போகிறேன் Z என்பது ஒரு கலப்பு எண் என்றால் நினைவில் கொள்ளுங்கள் z என்பது aib என்று சொல்லலாம் அங்கு a மற்றும் b மெய் எண்கள் எந்தவொரு கலப்பு எண்ணையும் a i b என எழுதலாம் அங்கு a மற்றும் b மெய் எண்கள் மற்றும் i நிச்சயமாக பின்னர் நான் என்ற மட்டு மதிப்பின் இந்த கருத்தை பயன்படுத்தப் போகிறேன்

இதைப் பயன்படுத்த நான் போகிறேன் ஆகும் இப்போது என்பது 2 இன் வகுத்தி என்றால் அதாவது ஒரு தன்னிச்சையான வளையத்தில் வரையறை மூலம் 2 ஐ மடங்கு வேறு சில வளையத்தின் உறுப்புகளால் எழுதலாம் அது என்ன என்று நான் சொல்லத் தேவையில்லை இதை நான் x என எழுதுகிறேன் இது ஒரு வகுத்தியின் வரையறையால் நம்மால் சொல்ல முடியும் மேலும் இந்த வளையத்தில் நாம் கருத்தில் கொண்ட அனைத்து எண்களும் கலப்பு எண்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நிச்சயமாக R கலப்பு எண்களுக்குள்ளே உள்ளது இருபுறமும் மட்டு மதிப்பை நாம் எடுக்கலாம் இருபுறமும் நமக்கு இது மட்டு மதிப்புக்கான எனது வரையறை அப்படியென்றால் 2 இன் மட்டு மதிப்பு என்ன இது உண்மையில் 2 ன் இருமடியாகும் இது 4 ஆகும் மேலும் இன் மட்டு மதிப்பு என்ன இதை நான் இங்கே என்று எழுதுவேன் என்பதை நினைவில் கொள்க இதை aib போன்ற வடிவமாக மாற்றுவோம் எனவே இதை என எழுதலாம் இது ஒரு கலப்பு எண் அங்கு மெய் பகுதி a கற்பனையான பகுதி ஆகும் மட்டு மதிப்பு என்பது என்பதன் மட்டு மதிப்பாகும் இது என்பதாகும் இது உண்மையில் a i b மடங்கு a ib தான் அதுதான் நம்மிடம் உள்ளது 2 இருமடி 4 ஆகும் இவை இரண்டு சமமான கலப்பு எண்கள் அதாவது மட்டு மதிப்புகள் சமம் நம்மிடம் உள்ளது x இன் மட்டு மதிப்பு என்னவென்று நமக்குத் தெரியவில்லை ஆனால் x இன் மட்டு மதிப்பு உண்மையில் ஒரு முழு எண்ணாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எதிர்மறை அல்லாத முழு எண் நேர்மறை முழு எண்ணும்கூட ஏனெனில் x என்பது ci b வடிவத்தில் இருக்கும் நீங்கள் மட்டு மதிப்பை எடுத்துக் கொண்டால் அது ஆகும் x என்பது ஒரு நேர்மறை முழு எண்ணாக இருக்கும் வரை x என்பது ஒரு நேர்மறையான மெய் எண்ணாக இருக்கும் இதன் பொருள் என்பது 4 ஐ வகுக்கிறது இப்போது நாம் முழு எண்களின் உலகில் இருக்கிறோம் உங்களிடம் ஒரு முழு எண்என்பது 4 ஐ வகுக்கிறது அதாவது என்பது 1 ஆக இருக்க வேண்டும் அல்லது என்பது 2 ஆக இருக்க வேண்டும் அல்லது என்பது 4 ஆக இருக்க வேண்டும் என்பது ஒரு நேர்மறையான எண் ஏனென்றால் a மற்றும் b மற்றும் உண்மையில் நேர்மறை முழு எண் மற்றும் பூஜ்யமற்றவை என்பது 4 ஐ வகுக்கும் நேர்மறை முழு எண்ணாக இருக்க வேண்டும்

இப்போது நிச்சயமாக இது b க்கு ஒரே ஒரு சாத்தியம் உள்ளது என்பதைக் குறிக்கிறது b 0 ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் விரைவில் b நேர்மறை அல்லது b எதிர்மறையகக்கூட இருக்கலாம் ஆனால் பூஜ்யமற்ற நேர்மறையாகவும் 5 குறைந்தது 5 ஆகவும் இருக்கும் ஆனால் 5 என்பது 1 2 அல்லது 4 ஆகும் எனவே b 0 ஆக இருக்க வேண்டும் உடனடியாக என்பது 4 ஆக இருக்க வேண்டும் என்பது 1 அல்லது 2 அல்லது 4 ஆக இருக்க வேண்டும் அது 2 ஆக இருக்கக்கூடாது இது 1 அல்லது 2 ஆக இருக்க வேண்டும் a 1 அல்லது a 2 ஆகும் அது அல்லது நிச்சயமாக இது ஆக இருக்கலாம் ஆனால் முறையான வகுத்தி அல்ல என்று முடிவு செய்கிறோம் இது ஆகும் இது முறையான வகுத்தி அல்ல ஏனெனில் முறையான வகுத்தி என்பது ஒரு அலகு அல்ல அது ஒரு இணை எண்கள் அல்ல 1 மற்றும் 1 அலகுகள் மற்றும் 2 மற்றும் ஆகியவை 2 இன் இணை எண்கள் எனவே 2 க்கு முறையான வகுத்திகள் இல்லை 2 ஒரு அலகு அல்ல எனவே 2 பகுக்க இயலாத எண் ஆனால் 2 பகா எண் அல்ல

இந்த எடுத்துக்காட்டு பொதுவாக பகுக்கமுடியாத உறுப்புகள் பகா எண் அல்ல இருப்பினும் கான்வார்ஸ் உண்மை இது ஒரு முன்மொழிவு இதை நிரூபிக்கிறேன் R ஒரு இன்டெக்ரால் ஆட்களமாக இருக்கட்டும் R இல் a ஒரு பகா உறுப்பாக இருக்கட்டும் பின்னர் a ஒரு பகுக்கமுடியாத உறுப்பாக இருக்கட்டும் ஆகவே கடைசி காணொளியில் நான் கொடுத்த வரையறையை நீங்கள் நினைவு கூர்ந்தால் ஒரு பகா உறுப்பு ஒரு அலகு அல்ல அது ஒரு பெருக்கல் bc யைப் வகுத்தால் அவற்றில் ஒன்றைப் வகுக்கிறது இது ஒரு அலகு அல்ல இப்போது அதை பகுக்கமுடியாதது என்பதைக் காட்ட விரும்புகிறேன் காட்ட நாம் இரண்டு விஷயங்களைக் காட்ட வேண்டும் ஒரு அலகு அல்ல மற்றொன்று ஒரு முறையான வகுத்திகள் இல்லை இந்த இரண்டு உண்மைகளையும் காட்ட இந்த இரண்டு பகுதிகளும் பகுக்கமுடியாத தன்மைக்கான வரையறையை அளிக்கின்றன a என்பது ஒரு அலகு அல்ல ஏனெனில் a பகுக்கமுடியாதது ஒரு முதன்மை உறுப்பு தானாக ஒரு அலகு அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இது ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நம்மிடம் ஒரு முறையான வகுத்திகள் இல்லை என்பதை நாம் காட்ட வேண்டும் நம்மிடம் இருப்பது bc க்கு சமம் நமக்கு அப்படி ஒன்று இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது குறிப்பாக இதன் பொருள் நினைவில் கொள்ளுங்கள் b என்பது a ஐ வகுக்கிறது மற்றும் c என்பது a ஐ வகுக்கிறது ஏனெனில் b மடங்கு aமீண்டும் b முறை a எனவே c ஐ a வகுக்கிறது இப்போது a இன் பகா உறுப்பின் பண்பை பயன்படுத்துவோம் a bc யைப் வகுக்கிறது என்பது எங்களுக்குத் தெரியும் நிச்சயமாக a என்பது bc க்கு சமம் a என்பது bc க்கு சமமானது என்பதிலிருந்த்து a என்பதுbc யைப் வகுக்கிறது என்பதை கிடைக்கிறது ஒரு உறுப்பு தன்னை தானே வகுக்கும் ஆகவே a என்பது bc யைப் வகுக்கிறது ஏனென்றால் a பகா எண் நான் இதை இங்கே எழுதுவேன் ஏனெனில் a பகுக்கமுடியாதது a என்பது bஐ வகுக்கிறது அல்லது a என்பது c ஐ வகுக்கிறது ஒரு பகா உறுப்பு ஒரு பெருக்களை வகுத்தால் அது b ஐப் வகுக்கிறது a என்பது bc ஐ வகுக்கிறது a என்பது b ஐ வகுக்கிறது or a என்பதுc ஐ வகுக்கிறது ஆனால்b என்பது a ஐ வகுக்கிறது அல்லது c என்பது a ஐ வகுக்கிறது ஆகவே a என்பது b ஐ வகுக்கிறதுஅல்லது b என்பது a ஐ வகுக்கிறது a என்பது c ஐ வகுக்கிறது அல்லது c என்பது a ஐ வகுக்கிறது இவை இரண்டும் நடக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்

a என்பது b ஐ வகுக்கிறதா அல்லது a என்பது c ஐ வகுக்கிறதா என்பது முக்கியமல்ல இந்த இரண்டு அறிக்கைகளையும் நாம் பயன்படுத்தலாம் ஏனெனில் b என்பது a ஐ வகுக்கிறது மற்றும் c இரண்டையும் வகுக்கிறது உண்மைதான் a மற்றும் c ஆகியவை இணைஎண்கள் a மற்றும் b ஆகியவை இணைஎண்கள் மற்றும் a மற்றும் c இணைஎண்கள் மன்னிக்கவும் a மற்றும் b இணைஎண்கள் அல்லது a மற்றும் c ஆகியவை இணைஎண்கள் ஆனால் இதன் பொருள் b என்பது a இன் முறையான வகுத்தி அல்ல b மற்றும் c ஆகியவை முறையான வகுத்திகள் அல்ல உண்மையில் அவைகள் இரண்டும் முறையான வகுத்திகள் அல்ல என்று நான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் முறையான வகுத்தி என்பது இரண்டு உறுப்புகளும் அலகுகள் அல்ல இணைஎண்கள் அல்ல நிச்சயமாக நம்மிடம் அவ்வாறு இருக்க முடியாது இதை உங்களுக்கு விளக்குவதற்கு நாம் a bc மற்றும் b மற்றும் c ஆகியவை இணைஎண்கள் b மற்றும் a இணைஎண்கள் இதன் பொருள் abc மறுபுறம் bஎன்பது a ஐ வகுக்கிறது a உம் b ஐ வகுக்கிறது இது b மன்னிக்கவும் a bc உள்ளது b மேலும் a ஐ வகுக்கிறது நான் aஎன்பது b ஐ வகுக்கிறது என்று கருதுகிறேன் நான் a என்பது b ஐ வகுக்கிறது எழுத வேண்டும் a என்பது b ஐ வகுத்தால் என்ன ஆகும் என்பதை நான் காட்ட வேலை செய்கிறேன் அதாவது ax b a என்பது b ஐ வகுக்கும் என்றால் ax b உள்ளது ax b க்கு சமமாக இருந்தால் இதை நான் ax c என மாற்றலாம் axb சமம் இங்கு aaxc a axc0 a0 a0 or 1 xc0 எனவே 1 cx 0 என்றால் c என்பது ஒரு அலகு1 xc என்பதால் c க்கு ஒரு பெருக்க தலைகீழ் உள்ளது உங்களிடம் ஒரு காரணிமயமாக்கல் இருக்கும் வரை அவைகளில் ஒன்று உண்மையில் ஒரு இணை எண்களாக இருக்கிறன மற்றவை ஒரு அலகாக இருக்க வேண்டும் இது முறையான காரணிமயமாக்கல் அல்ல மேலும் முறையான வகுத்தி இல்லை எனவே a ஐ பகுக்க முடியாதது இது ஏற்கனவே ஒரு அலகு அல்ல ஏனெனில் அது பகுக்கமுடியாதது அதற்கு முறையான வகுத்திகள் இல்லை என்று இப்போது முடிவு செய்தோம் இது ஒரு பகுக்கமுடியாத ஒரு உறுப்பாகும் உங்களுக்கான பொதுவான படத்தை மறுபரிசீலனை செய்ய முதன்மை மற்றும் பகுக்கமுடியாத உறுப்புகள் மற்றும் பகா உறுப்புகளின் பொதுவான விளக்கமாகும்

பொதுவான வரையறைகள் பின்வருமாறு R ஒரு இண்டெகிரல் ஆட்களமாக இருக்கட்டும் R இல் a மற்றும் b ஆகிய இரண்டு உறுப்புகளைத் தேர்ந்தெடுப்போம் மிகப் பெரிய பொதுவான வகுத்தி பற்றி நான் பேச விரும்புகிறேன் இது சுருக்க வடிவம் மி வ என்பது ஆகும் நீங்கள் அனைவரும் உயர்நிலைப் பள்ளியிலிருந்து மி ம மற்றும் பலவற்றைப் பற்றி உங்களுக்குத் நன்கு தெரியும் வ என்ற முழு எண்களில் நம்மிடம் உள்ள கருத்தை ஒரு தன்னிச்சையான இண்டெகிரள் ஆட்களத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன் வ என்றால் என்ன அதை முறையாக வரையறுப்போம் நான் இப்போது a b இன் மி வ பற்றி பேச விரும்புகிறேன் இன்னும் பல இருக்கக்கூடும் என்பதால் நான் சொல்லும் ஒன்றுக்கு மேற்பட்டவை இருக்கலாம் எப்போதும் நாம் ஒரு மி வ என்று கூறுவோம் ஏனென்றால் முழு எண்களில் கூட நீங்கள் இப்போது கொடுக்கும் வரையறையை நீங்கள் பின்பற்றினால் வ 3 என்பது இரு எண்களின் மி வ ஆக இருந்தால் 3 மேலும் மி a மற்றும் b இன் மி வ ஐ வரையறுக்க விரும்புகிறேன் இது R இல் உள்ள ஒரு உறுப்பு d ஆகும் இது இரண்டு பண்புகளைக் கொண்டுள்ளது முதலில் முழு எண்களின் விஷயத்தைப் போலவே உள்ளது நான் a ஐ d வகுக்கிறதுமற்றும் b ஐ d வகுக்கிறது என எடுத்துக் கொள்கிறேன் இது ஒரு பொதுவான வகுத்தி இது ஒரு பொதுவான வகுத்தி பகுதியாகும் ஆனால் இது மிகப் பெரிய பொதுவான வகுத்தி ஒரு பொதுவான வகுத்தியக இருப்பது போதாது மிகப் பெரிய பொதுவான வகுத்தி மிகப் பெரிய பகுதி என்று நீங்கள் எவ்வாறு கூறுகிறீர்கள் முழு எண்களில் நாம் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்கும் ஒரு தன்னிச்சையான இன்டெக்ரால் ஆட்களத்தில் ஒரு உறுப்பு மற்றொரு உறுப்பை விட பெரியது என்று நாம் கூற முடியாது ஆனால் இப்போது இந்த பின்வரும் கருத்தை பயன்படுத்தப் போகிறோம் இது முழு எண்ணின் விஷயத்திலும் உள்ளது e என்பது a மற்றும் b ஆகிய இரண்டையும் வகுத்தால் வேறு ஏதேனும் பொதுவான வகுத்தி இருந்தால் d என்பது பொதுவான வகுத்தி மற்றும் வேறு சில இருந்தால் மற்ற பொதுவான வகுத்தி d ஐ வகுக்கிறது இது மிகப் பெரிய பகுதியாகும் முதலில் பொதுவான வகுத்தி பகுதி இரண்டாவது மிகப்பெரிய பகுதியாகும் e என்பது a மற்றும் b ஆகிய இரண்டையும் வகுத்தால் e என்பது ஒரு பொதுவான வகுத்தி பின்னர் d ஐ வகுக்கிறது ஒரு மிகப் பெரிய பொதுவான வகுத்தி என்பது ஒரு பொதுவான வகுத்தி ஆகும் இது ஒவ்வொரு பொதுவான வகுத்தியால் வகுக்கப்படுகிறது நிலையான எடுத்துக்காட்டுக ளை உதாரணமாக நினைவில் வைத்திருக்கவெண்டும் நாம் 4 மற்றும் 8 இன் மி யை சரிபார்க்கிறோம் நிச்சயமாக அது 4 ஆகும் 4 மற்றும் 6 இன் மி வ 2 ஆகவும் இருக்கும் மேலும் 12 என்பது 3 என்றும் மி வ 3 ஆகவும் 6 மற்றும் 8 இன் மி வ 2 ஆக இருக்கும் என்றும் இவை அனைத்தும் உங்களுக்குத் தெரிந்த ஒன்று இரண்டையும் வகுக்கும் அனைத்து எண்களையும் நாம் பார்க்கிறோம் முழு எண்களின் விஷயத்தில் மிகப் பெரிய ஒன்றை எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் தன்னிச்சையான வளையங்களில் மிகப்பெரிய அல்லது மிகச்சிறிய உறுப்புகள் எதுவும் இல்லாததால் நாம் பொதுவானதை விரும்பும் இந்த இந்த வரையறையும் சேர்க்க போகிறோம் நமக்கு பொதுவான வகுத்தியனது மற்ற அனைத்து பொதுவான வகுத்திகளையும் எடுத்து பார்க்கவேண்டும் வ இருக்காது என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன் ஏனென்றால் நாம் முன்பு பயன்படுத்திய வளையம் பகா உறுப்பு அல்லாத பகுக்கமுடியாத ஒரு உறுப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டைக் கொடுத்தது அதே வளையத்தில் நாம் எடுக்கலாம் அவை பின்வருமாறு a என்பது 6 ஆக இருக்கட்டும் b என்பது 2 2 ✓ 5 ஆக இருக்கட்டும் இவை நான் எடுக்கும் இரண்டு உறுப்புகள் எனவே இது a இது b இப்போது d ஐ 2 ஆகவும் e ஐ 1 ✓ 5 ஆகவும் எடுத்துக்கொள்வோம் இவை இரண்டும் பொதுவான வகுத்திகள் ஆகவே இரண்டுமே பொதுவான வகுத்தி என்பதை நாம் காட்டலாம் ஏனென்றால் 2 என்பது 6 ஐ வகுக்கும் 2 முறை 3என்பது 6 2 வகுக்கிறது மேலும் 1 ✓ 5 என்பதுடன் 1 ✓ 5 ஆல் பெருக்கும்போது 6கிடைக்கிறது எனவே இது 6 ஐ வகுக்கிறது மறுபுறம் இதற்கு கொஞ்சம் வேலை தேவைப்படுகிறது என்பது 2 என்பது 1 ✓ 5 ஐ வகுக்காது என்பதைக் காட்டலாம் உண்மையில் இதைக் காட்ட முடியாது ஏனென்றால் நீங்கள் 2 முறை ஏதோ ஒரு உறுப்பு என்பது 1 ✓ 5 க்கு சமம் மேலும் இந்த காணொளியில் நாம் முன்பு பயன்படுத்திய உங்கள்வழக்கமான வாதங்கள் மூலம் ஒரு முரண்பாட்டைப் பெற நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் 2 இதை வகுக்காது போலவே இதுவும் 2 ஐ வகுக்காது உங்களிடம் இந்த இரண்டு விஷயங்கள் உள்ளன இது உண்மையில் எளிதானது இது அவ்வளவு கடினம் அல்ல இது ஒரு நிலையான கணக்கீடு ஆகும் உங்களிடம் இரண்டு பொதுவான வகுத்திகள் உள்ளன ஒன்று மற்றொன்றைப் வகுக்காது இப்போது உண்மையில் மி வ இல்லை என்பதை நீங்கள் காட்டலாம் ஏனெனில் 2 பகுக்க முடியாதது நீங்கள் இப்போது a 6 மற்றும் b 2 இரண்டிற்க்கும் அதிகமான பொதுவான வகுத்திகள் இல்லை என்பதை ஒரு பயிற்சியாக நான் விட்டு விடுகிறேன் ஏனென்றால் d மற்றும் e ஆகியவை பகுக்கமுடியாதவை என்பதை நீங்கள் காட்ட முடியும் அவைகளை பகுக்க முடியாது மற்றும் b உண்மையில் d மடங்கு e ஏனென்றால் b 2 2 ✓ 5 de ஆகும் வ d அல்லது e என்ற பொதுவான வகுத்தி இருக்க வேண்டும்ஒரு சாத்தியமான gcd d அல்லது e ஆகும் ஏனெனில் b க்கு உண்மையில் 2 வகுத்திகள் மட்டுமே உள்ளன அதனால் தான் d அல்லது e மற்றும் d என்பது e ஐப் வகுக்காது e ஐ வகுக்காது என்பதைக் காட்டினோம் பொதுவான வகுத்தி இருக்க முடியாது பொதுவான வகுத்திகள் உள்ளன ஆனால் இந்த அர்த்தத்தில் மிகப் பெரிய பொதுவான வகுத்தி இருக்க முடியாது எங்களிடம் மற்ற ஒவ்வொரு வகுத்திகளால் வகுக்கப்படுகின்ற ஒரு பொதுவான வகுத்தி இல்லை நான் இந்த காணொளிவை இங்கே நிறுத்தப் போகிறேன் இந்த காணொளியில் பகுக்கமுடியாத மி வ என்ற கருத்தை வரையறுத்துள்ளோம் அடுத்த காணொளியில் முதன்மை இலட்சிய ஆட்களங்கள் மற்றும் தனித்துவமான காரணிமயமாக்கல் ஆட்களங்களைப் படிக்கத் தொடங்குவோம்